இதுவரையில் நாம் ஒவ்வொரு தனி கருவிகள் பற்றி பார்த்தோம் அதாவது நாம் பதிவேடு பற்றி பார்த்திருக்கிறோம் அதேபோல் செயல்பாட்டு தொகுதிகளான சேர்க்கை மின்சுற்று ஒப்பீட்டு மின்சுற்று போன்றவற்றை பற்றியும் பார்த்தோம் அடுத்ததாக ஒரு செயலி எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்துகொள்ளலாம் அதன் அமைப்பை பற்றி பார்த்தால் அது எவ்வாறு இருக்கும் என்று அறிந்து கொண்ட பிறகு நுண்செயலிகளை பற்றி பார்ப்போம் எந்த ஒரு செயலி வடிவமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதனுள்ளே ஒரு கடத்தி இருக்கும் இந்த கடத்தி வழியாக செயலிக்கு தேவையான எல்லா கூறுகளும் இணைக்கப்பட்டிருக்கும் செயலிகளில் பொதுவாக காணப்படும் கூறு இதுவாகும் ஒரு செயலியில் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட கடத்திகள் இருக்கும் ஆனால் முடிந்தவரை குறைந்த எண்ணிக்கையிலான கடத்திகள் மட்டுமே இந்த கூறுகளை இணைக்க பயன்படுத்தப்படும் மேலும் எல்லா செயலிகளிலும் பொதுவாக பயன்படுத்தப்படுவது எண்கணித மற்றும் தர்க்க அலகு அல்லது ALU ஆகும் இதற்கான உள்ளீடுகள் கடத்தி வழியாக உள்ளே கொடுக்கப்படும் வெளியீடுகள் கடத்தி வழியாக வெளிச்செல்லும் இவற்றைத் தவிர மேலும் சில தொகுதிகள் உள்ளன உதாரணமாக பதிவேடுகள் என்க நாம் ஏற்கனவே பதிவேடுகள் வடிவமைப்பு பற்றி பார்த்திருக்கிறோம் செயலிகளில் பொதுவாகவே CPU பதிவேடுகள் இருக்கும் இந்த பதிவேடுகள் கடத்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆகையால் அவற்றிலுள்ள உள்ளடக்கங்கள் இந்த கடத்திகளுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் அதனால் இரண்டு பதிவேடுகளில் உள்ள உள்ளடக்கங்களை இந்த ALU வை பயன்படுத்தி கூட்டல் செய்யவோ அல்லது ஒப்பீடு செய்யவோ அல்லது எந்த ஒரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளவும் முடியும் மேலும் சில முக்கியமான கூறுகள் இந்த அமைப்பில் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் வழிமுறை பதிவேடு இது ஒரு சிறப்பு பதிவேடு ஆகும் இந்த பதிவேட்டில் தான் வழிமுறையை செயலியானது சேமித்து வைக்கிறது ஒரு செயலி இயங்க தொடங்கும்போது அது மெமரியில் உள்ள வழிமுறையை தேர்ந்தெடுத்து வழிமுறை பதிவேட்டில் ஏற்றம் செய்து அதற்கான அர்த்தத்தை அறிய முற்படும் அறிந்தபிறகு அந்த செயல்பாட்டை சரியான செயல்ஏற்பிகள் துணையோடு செயல்படுத்தும் இந்த வழிமுறை பதிவேட்டில் இருக்கும் உள்ளடக்கங்கள் மற்றொரு தொகுதிக்கு செல்லும் அதுதான் டிகோடர் ஆகும் மேலும் நாம் மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்கு ஏற்ற கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளை உருவாக்கும் இதுவே அந்த கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் ஆகும் இந்த கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் எவை அவைகள் என்ன செய்யும் என்பது பற்றி பார்ப்போம் இந்த செயலியில் மற்றொரு சிறப்பு பதிவேடு உள்ளது அதுதான் ப்ரோக்ராம் கவுண்டர் என்பதாகும் இது செயலியில் அடுத்ததாக என்ன வழிமுறை ஏற்றம் செய்யப்படும் என்பதை குறிப்பிடும் இது பொதுவாகவே ப்ரோக்ராம் கவுண்டர் அல்லது PC எனப்படும் ஒரு சில செயல்களை மேற்கொள்ளும் செயலிகளில் இவை வழிமுறை சுட்டிக்காட்டி அல்லது IP என்றும் அழைக்கப்படும் ஆனால் இவற்றின் பொருள் எல்லாமே ஒன்றுதான் இந்த PC அல்லது IP என்பது ஒரு சிறப்பு பதிவேடு ஆகும் ஒவ்வொரு செயலியிலும் ஒரு மெமரி இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வழிமுறை சுழற்சியின் போது செயலிக்கு அடுத்ததாக என்ன வழிமுறை வரும் என்பது அறியப்படும் அடுத்த வழிமுறை என்பது இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அல்லது வழிமுறை சுட்டிக்காட்டி குறிப்பிடுகின்ற இடத்தில் இருக்கும் ஆக தொடர்ச்சியாக வழிமுறைகளை அணுகும்போது PC இன் மதிப்பு புதுப்பிக்கப்படும் அதாவது தற்போதைய வழிமுறை 4 பைட்டுகள் என வைத்துக்கொண்டால் பிறகு இந்த வழிமுறையை செயலிக்கு ஏற்றம் செய்தபிறகு இந்த PC ன் மதிப்பு 4 என தானாகவே புதுப்பிக்கபட்டுவிடும் ஆக இது ஒரு தானியங்கி சிறப்பம்சம் ஆகும் மேலும் எல்லா செயலிகளும் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பை வழிமுறை அளவைப் பொறுத்து தானாகவே புதுப்பித்துக்கொள்ளும் இந்த ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு செயலியினுடைய முகவரி கடத்தியில் இருக்கும் மேலும் இந்த தகவல் கடத்தி ஏதோ ஒரு வகையில் வெளி தகவல் கடத்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மெமரி போன்ற தொகுதிகளும் சில சாதனங்களும் இந்த வெளி தகவல் கடத்தி மற்றும் முகவரி கடத்தி ஆகியவற்றை நேரடியாக அணுகமுடியும் அவை உள் தகவல் கடத்திகளை நேரடியாக அணுகுவதில்லை இங்கே சுட்டிக்காட்டி வகை தகவல்கள் என்பது பதிவேடுகளில் உள்ள தகவல் ஏற்றம் செய்ய வேண்டிய முகவரியை கொடுக்கும் சில சூழல்களில் பதிவேடுகளை அதிகமுறை அணுகவேண்டிய அவசியம் ஏற்படும் அதுபோன்ற சூழ்நிலைகளில் சில பதிவேடுகளில் உள்ள தகவல்களை முகவரி கடத்தியில் இருப்பதுபோல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த முகவரி கடத்தி பதிவேடு தொகுப்புகளோடு இணைக்க பட்டிருப்பதை பார்க்கலாம் முதலில் வழிமுறை வரும்போது அது வழிமுறை பதிவேட்டில் ஏற்றம் செய்யப்படவேண்டும் எனவே வழிமுறை பதிவேட்டிற்க்கும் தகவல் கடத்திக்கும் இடையே ஒரு இணைப்பை கொண்டிருக்க வேண்டும் ஆக இந்த வழிமுறை என்பது வெளி தகவல் கடத்தியில் இருந்து பெறப்பட்டு பின்னர் அது வழிமுறை பதிவேட்டிற்கு மாற்றப்படும் அடுத்ததாக வழிமுறை பதிவேட்டில் இருக்கும் உள்ளடக்கங்களை டிகோடர் மூலமாக டிகோடிங் செய்கிறோம் மேலும் இந்த டிகோடர் கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் கொண்ட தொகுப்பினை சில செயல்பாடுகளை அதாவது இரண்டு பதிவேடுகளில் உள்ள உள்ளடக்கங்களை கூட்டல் செய்யும் செயல்பாடு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கும் இந்த பதிவேடுகளின் உள்ளடக்கம் கடத்தியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதை பயன்படுத்தி ALU இந்த கூட்டல் செயலை செய்து முடிக்கும் அதன் பின்னர் ALU வில் இருக்கும் உள்ளடக்கங்கள் ஏதாவது ஒரு பதிவேடு அல்லது மெமரி இடத்தில் சேமிக்கப்படும் அடுத்ததாக கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் கொண்ட தொகுப்பை உருவாக்கம் செய்யப்படுவது பற்றி பார்ப்போம் நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொண்டு இந்த கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அதற்கு முன்பு எந்த ஒரு செயலி வடிவமைப்பிலும் பயன்படுத்தப்படுகின்ற கொடி பதிவேடு பற்றி பார்ப்போம் இந்த கொடி பதிவேடு என்பது ALU இன் எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாட்டால் நிலை மாற்றம் கொண்டிருக்கும் இந்த கொடிபதிவேடு ஒரு 8 பிட் பதிவேடு ஆகும் ALU ஆனது ஏதாவது ஒரு செயல்பாட்டை இயக்கியபிறகு 0 என்ற விடை கிடைக்கப்பெற்றால் இந்த பூஜ்ஜியம் கொடி 1 என மாற்றப்படும் இதில் இதைப்போன்று 8 நிபந்தனைகள் கண்டறியப்பட்டு அவற்றுக்குரிய நிலை சேமிக்கபடும் உதாரணமாக எண்கணித செயல்பாட்டை மேற்கொள்ளும்போது பொதுவாக வரும் சூழல் நிரம்பி வழிதல் ஆகும் இதனால் நமக்கு கிடைத்த கேரி பிட்டுகள் கூட்டுத்தொகை மதிப்புகளோடு சேர்த்து சேமிக்கப்பட முடியாத நிலை ஏற்படும் பதிவேடுகளுடைய அளவு கட்டுப்பாடு தான் இதற்கான காரணம் இதற்கான தீர்வாக ஒரு செயல்பாட்டில் நிரம்பி வழிதல் ஏற்படும்போது கேரி பிட் என்பது கொடி பதிவேட்டில் ஒரு கொடி பிட்டாக சேமிக்கபடும் இதைப்போல ஒரு செயல்பாட்டை மேற்கொள்ளும்போது கிடைக்கும் முடிவு 0 எனில் இந்த 8 பிட் கொடி பதிவேட்டின் பூஜ்ஜிய கொடி 1 என மாற்றப்படும் ஒவ்வொரு உற்பத்தியாளர்களும் வடிவமைக்கும் அமைப்பில் பலவித கொடி பிட்டுகள் இருக்கும் அவை அந்த அமைப்பின் முழு நிலையை அறிந்துகொள்ள உதவும் அடுத்ததாக முக்கியமாக புரிந்து கொள்ளவேண்டிய பகுதி என்னவென்றால் கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் மற்றும் கட்டுப்பாட்டு பகுதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றியே படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல இது CPU என வைத்துக்கொள்வோம் இது வெளி உலகம் இதில் முகவரி கடத்தி மற்றும் தகவல் கடத்தி ஆகியவை உள்ளன இவற்றின் மூலமாக வெளி உலகை தொடர்பு கொள்கின்றன எல்லா செயலிகளும் மீளமை சமிக்ஞையை கொண்டிருக்கும் இந்த செயலியை மீளமை செய்யும்போது இந்த முகவரி கடத்தி ஏற்கனவே உற்பத்தியாளர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அடையும் அந்த மதிப்பு ப்ரோக்ராம் கவுண்டரில் ஏற்றம் செய்யப்பட்டு பிறகு முகவரி கடத்தியில் கிடைக்கப்பெறும் வெளி பகுதியை பொறுத்தவரை ஒரு மெமரி சிப் இருக்கும் அதில் வழிமுறை ஏற்றப்பட்டிருக்கும் இங்கே செயலியானது தகவல் கடத்தியில் இருக்கும் தகவலை வழிமுறை பதிவேட்டிற்கு எடுத்துச்செல்லும் பிறகு குறிவிலக்கம் செய்ய குறிவிலக்கியினுள் கொண்டு செல்லும் ஆக முதல் பகுதியில் வெளி உலகில் இருந்து வழிமுறை பெறப்படும் இதற்குப்பெயர் பெறுதல்நிலை ஆகும் இந்த பெறுதல்நிலையில் செயலி அணுகவேண்டிய முகவரியானது கடத்தியில் ஏற்றப்படும் பிறகு வாசி சமிக்ஞை மெமரிக்கு கொடுக்கப்படும் எனவே மெமரி அந்த இடத்தில் உள்ள உள்ளடக்கங்களை தகவல் கடத்தியில் ஏற்றி அவற்றை வழிமுறை பதிவேடு சென்றடைவதற்கு உதவும் இந்த முழு செயல்பாடும் பெறுதல்நிலை ஆகும் அடுத்த செயல்பாட்டு நிலை என்பது குறிவிலக்க செயல்பாடு ஆகும் இந்த நிலையில் பதிவேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறையின் அர்த்தத்தை பிராசஸர் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் அதாவது எந்த வகையான வழிமுறை உள்ளது அதன் அர்த்தம் என்ன என்பனவாகும் இப்போது இருக்கக்கூடிய வழிமுறையை பொறுத்து மூன்றாம் நிலையான செயல்படுத்தல் நிலைக்கு செல்லும் அந்த நிலையில் செயல்பாடுகள் செயல்படுத்தப்படும் வழிமுறை செயல்பாடு நிறைவு பெற்ற பின் மீண்டும் பெறுதல் நிலைக்கு செல்லும் அப்போது PC இன் மதிப்பு புதுப்பிக்கப்படும் பின்னர் மெமரியில் உள்ள அடுத்த வழிமுறைக்கு சுட்டிகாட்டப்படும் பின்னர் பிராசஸரானது அடுத்த வழிமுறையை பெற்றுவிடும் இவ்வாறாக இந்த செயல்பாடு தொடர்ந்துகொண்டே இருக்கும் ஆக செயலியின் துவக்க நிலையிலிருந்து இயக்கு நிலைவரை இவ்வாறாக செயல்பாடுகள் நடைபெறும் இதுவே ஒட்டுமொத்த செயல்பாடும் நடைபெறும் விதமாகும் செயல்படுத்தல் நிலையில் ALU ஆனது செயல்பாட்டை முடித்து அதனை பதிவேட்டில் சேமிக்கும் ஒருவேளை மெமரி இடத்தில் சேமிக்க வேண்டும் என வழிமுறை இருந்தால் அங்கு அந்த தகவல் சேமிக்கப்படும் நாம் மேலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இந்த கட்டுப்பாட்டு பகுதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் இங்கு ஒரு குறிவிலக்க பகுதி உள்ளது அது எவ்வாறு கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளை உருவாக்குகிறது என்று பார்ப்போம் அதை புரிந்துகொள்ள CPU பற்றிய ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இவ்வாறான ஒரு அமைப்பை எடுத்துக் கொள்வோம் இதில் உள் தகவல் கடத்தி மற்றும் ஒரு ALU ஆகியன இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த ALU ஆனது கொடி பதிவேட்டை கொண்டிருக்கும் மற்ற பகுதிகள் முந்தைய விளக்கத்தில் கூறப்பட்டவாறு இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இங்கே R0 R1 மற்றும் R2 எனும் 3 பதிவேடுகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மேலும் ப்ரோக்ராம் கவுண்டர் PC வழிமுறை பதிவேடு IR மேலும் பதிவேடு W ஆகியன உள்ளது இதில் W பதிவேடு IR பதிவேட்டின் ஒரு பகுதியை சேமித்து வைத்திருக்கும் மேலும் இந்த W பதிவேட்டில் இருக்கும் உள்ளடக்கங்கள் முகவரி கடத்தியால் அணுகமுடியும் இங்கே ப்ரோக்ராம் கவுண்டரை முகவரி கடத்தியால் அணுகமுடியும் இதேபோல W மற்றும் R0 R1 R2 பதிவேடுகளின் உள்ளடக்கங்களையும் முகவரி கடத்தியால் அணுகமுடியும் இந்த முகவரி கடத்தியானது உள் கடத்தியால் அணுகக்கூடியதாக இருக்கும் அதனால் அவற்றினுடைய உள்ளடக்கங்களும் இந்த இணைப்புகள் வழியே அணுகக்கூடியதாக இருக்கும் சில கட்டளைகளை இயக்கி சமிக்ஞைகளை பெற இங்கே குறிவிலக்க பகுதி ஓன்று உள்ளது அது கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளை உருவாக்கும் நாம் இப்போது ஒரு வழிமுறையை செயல்படுத்த வேண்டுமென்றால் உதாரணமாக நம்மிடம் இருக்கும் வழிமுறை இதுவாக இருக்கட்டும் load R0 1000 ஒட்டுமொத்த வழிமுறைகளும் இந்த வழிமுறை பதிவேட்டில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அவற்றுள் ஒரு குறியீடை மட்டும் எடுத்துக் கொள்வோம் இப்போது குறிவிலக்க பகுதி எவ்வாறு கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளை உருவாக்குகின்றன இதனால் இந்த வழிமுறைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என பார்ப்போம் இந்த வழிமுறையின் அர்த்தம் என்னவென்றால் மெமரி இடமான 1000h இல் இருக்கும் உள்ளடக்கங்களை R0 பதிவேட்டிற்குள் மாற்ற வேண்டும் இதை எவ்வாறு செய்வது என்றால் முதலில் நேரம் t1 இல் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பை இயக்க செய்தல் வேண்டும் பிறகு மெமரி வாசி செயல்படுத்தப்பட வேண்டும் முதலில் செயலியானது ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பை முகவரி கடத்தியில் ஏற்றிவிட்டு மெமரி வாசி என்பதை வெளியிடும் இதன் விளைவாக load R0 1000 இன் குறியீடு தகவல் கடத்திக்கு கிடைக்கும் இதனால் மெமரி உள்ளடக்கங்கள் தகவல் கடத்திக்கு சென்றுவிடும் பிறகு அடுத்த நேரம் t2 இல் இந்த மதிப்பு வழிமுறை பதிவேட்டிற்கு ஏற்றம் செய்யப்படும் அதற்காக வழிமுறை பதிவேடு இந்த இணைப்பை பயன்படுத்துகிறது இவ்வாறாக ஏற்று சமிக்ஞை IR பதிவேட்டிற்கு செலுத்தப்படுகிறது இங்கே இயக்கு நிலை சமிக்ஞை என்பது வெளியீட்டை இயக்குவதற்காக பயன்படுகிறது எனவே நாம் PC ஐ இயக்கு நிலைக்கு மாற்றும் பொழுது இங்குள்ள அனைத்து பதிவேடுகளிலும் இயக்கு ஏற்று எனும் இருவேறு கட்டுப்பாடு சமிக்ஞைகள் சென்றடையும் அதாவது R0 R1 R2 ஆகிய பதிவேடுகளில் இயக்கு R0 இயக்கு R1 இயக்கு R2 ஏற்று R0 ஏற்று R1 ஏற்று R2 எனும் கட்டுப்பாடு சமிக்ஞைகளை தனித்தனியே கொண்டிருப்பதை காணலாம் எனவே PC ஐ இயக்கு நிலைக்கு மாற்றம் செய்தால் PC இன் உள்ளடக்கங்கள் வெளியீட்டில் கிடைக்கப்பெறும் இதைப்போல இயக்கு R0 என்பதை கொடுக்கும் பொழுது R0 இன் உள்ளடக்கங்கள் உள்தகவல் கடத்தியில் கிடைக்கப்பெறும் அடுத்ததாக IR கட்டுப்பாட்டு சமிக்ஞை வழிமுறை பதிவேட்டிதற்கு கொடுக்கப்பட்டால் இங்கு ஏற்று சமிக்ஞை கிடைக்கும் எனவே நேரம் t2 இல் வழிமுறையின் மதிப்பு வழிமுறை பதிவேட்டில் ஏற்றம் செய்யப்படும் அடுத்து நேரம் t3 இல் குறிவிலக்க செயல்பாட்டை மேற்கொள்ளும் அதன் பின்னர் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு அதிகரிக்கப்படும் எனவே ப்ரோக்ராம் கவுண்டர் பதிவேடு மற்றுமொரு சிறப்பு கட்டுப்பாடான அதிகரிக்கும் செயலையும் மேற்கொள்கிறது அதிகரிப்பு சமிக்ஞையை செயலி பெறும்போது ப்ரோகிராம் கவுண்டரின் மதிப்பு உயரும் இதனால் அடுத்த வழிமுறை சுட்டிக்காட்டப்படும் அடுத்து நேரம் t4 இல் வழிமுறை பதிவேட்டில் 16 பிட் குறியீடுகள் பதியப்பட்டிருக்கும் குறியீடுகளின் முதல் பகுதியில் உள்ள ஒருசில பிட்டுகள் 'ஏற்று' என்பதை குறிப்பிடும் மற்ற பிட்டுகள் ஒருசில செயல்பாடுகளை அதாவது கூட்டல் கழித்தல் போன்றவற்றை குறிப்பிடும் எனவே இந்த முதல் பகுதியில் ஏற்று என்ற வழிமுறையை முதல் சில பிட்டுகள் குறிக்கின்றன அடுத்து ஒரு சில பிட்டுகள் ஏற்றம் செய்ய விரும்பும் பதிவேட்டு முகவரியை குறிப்பிடும் உதாரணமாக நம்மிடம் 3 பதிவேடுகள் இருக்கிறது என்றால் அவற்றுள் ஒரு பதிவேட்டை குறிப்பிட 2 பிட்டுகள் போதுமானதாக இருக்கும் அந்த இரண்டு பிட்டுகள் நாம் ஏற்றம் செய்ய வேண்டிய பதிவேட்டை குறிப்பிடும் மீதமுள்ள பிட்டுகள் நாம் ஏற்றம் செய்யவேண்டிய அதாவது 1000h என்பதை குறிப்பிடுவதற்காக பயன்படும் இந்த மொத்த வழிமுறை குறியீடும் வழிமுறை பதிவேட்டில் இருக்கிறது இந்த கடைசி பகுதியை முகவரி கடத்தியில் கிடைக்க செய்ய வேண்டும் இதனால் மெமரியில் உள்ள இந்த மதிப்பானது தகவல் கடத்தி வழியாக ஏற்றபட்டு முகவரி கடத்தியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் இடத்திற்கு அனுப்பப்படும் இதன் காரணமாக ஏற்று W என்ற சமிக்ஞை கொடுக்க படுகிறது இதனால் IR பதிவேட்டை இயக்கு நிலைக்கு மாற்றத் தேவையான மதிப்பு W பதிவேட்டில் ஏற்றம் செய்யப்படும் இதனால் IR பதிவேட்டில் வெளியீடு கிடைக்கப்பெறுகிறது இங்கே IR முதல் W பதிவேடு வரை இணைப்பு இருப்பதாக எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த இணைப்பானது இங்கே படத்தில் காட்டப்படவில்லை என்றாலும் அவற்றுக்கிடையே இணைப்பு இருப்பதாக கருதிக்கொள்ள வேண்டும் இதற்காக எல்லா பிட்களையும் W உடன் இணைக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக முகவரி பகுதி தொடர்புடைய பிட்டுகளை மட்டும் இணைத்தால் போதுமானது முதலாவது இயக்கு நிலை IR சமிக்ஞை பின்னர் இயக்கு நிலை W சமிக்ஞை கொடுக்கப்படுகிறது இதனால் ஏற்றம் செய்யப்பட்ட உள்ளடக்கங்கள் கடத்தியில் கிடைக்கபெறுகின்றது அடுத்ததாக மெமரி வாசி சமிக்ஞை கொடுக்கப்படுகிறது இதனால் IR பதிவேட்டின் உள்ளடக்கங்கள் W பதிவேட்டில் ஏற்றப்பட்டு அதன் மதிப்பு முகவரி கடத்தியில் கிடைக்கப்பெறுகிறது இதனால் மெமரி இடத்தில் உள்ள மதிப்பானது சிறிது நேரத்துக்குப் பிறகு கடத்தியில் கிடைக்கப்பெறுகிறது பிறகு நேரம் t5 இல் நாம் இயக்கு W என்பதை அதே பழைய நிலையிலேயே தொடர வேண்டும் ஏனென்றால் ஏற்று W மற்றும் இயக்கு W ஆகியவை ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டால் அது நிலைபடுவதற்கு சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு சில செயலி வடிவமைப்பாளர்கள் இயக்கு W ஐ இந்த நிலையில் பயன்படுத்துவதில்லை அதை அடுத்த நிலைகளில் மட்டுமே பயன்படுத்துவார்கள் இதைப்போலவே மெமரியை வாசிப்பதையும் நேரம் t5 வில் மட்டுமே பயன்படுத்துவது வழக்கம் இருந்தாலும் நாம் இங்கே குறிப்பிட்டுள்ள வழிகளிலும் தொடரலாம் அதாவது இயக்கு நிலை W மற்றும் மெமரியை வாசிப்பது ஆகியவற்றை இந்த நிலையில் பயன்படுத்துகிறோம் பின்னர் ஏற்று சமிக்ஞை R0 பதிவேட்டிதற்கு கொடுக்கப்படுகிறது இயக்கு PC மெமரி வாசி ஏற்று IR குறிவிலக்கம் போன்ற கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளை உருவாக்குவதுதான் குறிவிலக்கியின் முக்கிய பணிகள் ஆனால் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்படுவதில்லை ஒவ்வொரு நேர சுழற்சிகளிலும் கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் உருவாக்கப்படுகின்றன இங்கே நாம் பார்க்கின்ற குறிவிலக்கியானது 2 to 4 குறிவிலக்கி அல்லது 3 to 8 குறிவிலக்கி என்பது போன்ற கூட்டு மின்சுற்று குறிவிலக்கிகள் அல்ல மாறாக அது ஒரு வரையறுக்கப்பட்ட நிலை எந்திரம் ஆகும் ஒரு செயலைச் செய்ய இது ஏராளமான நிலைகளை கடக்கும் முதலில் நிலை S0 இல் இருக்கும் அப்போது t1 ஐ கட்டுப்படுத்தும் சமிக்ஞைகளை வெளியிடும் அடுத்த நேரம் வரும்போது S1 நிலைக்கு மாற்றப்படும் அப்போது ஏற்று IR சமிக்ஞையை கொடுக்கும் இதனால் வழிமுறை பதிவேட்டில் மதிப்பு ஏற்றம் செய்யப்படும் அடுத்த நேர சமிக்ஞை கிடைக்கும் பொழுது இது S2 நிலைக்கு மாற்றப்படும் அப்போது குறிவிலக்கம் மற்றும் PC அதிகரிப்பை மேற்கொள்ளும் இதுவரை உள்ள செயல்பாடுகள் அனைத்து வழிமுறைகளுக்கும் பொதுவானதாக இருக்கும் அடுத்ததாக நடைபெறவேண்டிய செயல்பாடுகள் அனைத்தும் நாம் செயல்படுத்தும் வழிமுறைகளை பொறுத்தே இருக்கும் இந்த நிலைக்கு பிறகு ஏராளமான மாறுபாடுகள் வகைகள் மற்றும் பல திருப்பங்கள் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக S3 நிலையில் t4 என்ற கால இடைவெளிக்கு தேவைப்படும் கட்டுப்பாடு சமிக்ஞைகள் வெளியிடப்படுகிறது அதாவது ஏற்று W போன்ற கட்டளைக்கு கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளை வெளியிடும் பின்னர் S5 நிலையில் நேரம் t5 கால இடைவெளிக்கு அதாவது இயக்கு நிலை w மெமரியை வாசிப்பது enable w memory read போன்றவற்றிற்கு தேவைப்படும் கட்டுப்பாடு சமிக்ஞைகள் வெளியிடப்படுகிறது பின்னர் மீண்டும் S0 நிலையை வந்தடையும் பின்னர் அடுத்த வழிமுறை ஏற்றம் செய்யப்படும் இவ்வகையில் இந்த பகுதிகள் வடிவமைக்கபடுகின்றன நாம் இங்கே குறிப்பிட்ட குறிவிலக்கி என்பது கூட்டுமின்சுற்று குறிவிலக்கி அல்ல மாறாக அது ஒரு தொடர் மின்சுற்று குறிவிலக்கி ஆகும் இதை ஒரு குறிவிலக்கி என்பதை விட கட்டுப்படுத்தி என்று கூட சொல்லலாம் இதை வடிவமைக்க ஏராளமான சிக்கல்கள் உள்ளன அவற்றை கட்டமைப்பு வகுப்பில் பார்க்கலாம் இப்பொழுது நாம் அவற்றைப் பற்றி விவாதிக்கப் போவதில்லை அடுத்ததாக கூட்டல் செயல்பாடு எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதைப்பற்றி மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பின்வருமாறு ஒரு வழிமுறை இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் add R0 R1 R2 என்பதாக இருக்கட்டும் அதாவது R2 இல் உள்ள மதிப்பு R0 கூட்டல் R1 என கிடைக்க வேண்டும் இதை எப்படி செயல்படுத்துவது முந்தைய உதாரணத்தை போலவே t1 என்பதில் இயக்கு PC மற்றும் மெமரியை வாசி ஆகியன முதலில் செயல்படுத்தப்பட வேண்டும் அடுத்து t2 இல் ஏற்று IR சமிக்ஞை கொடுக்கப்பட வேண்டும் பின்னர் t3 இல் குறிவிலக்கம் மற்றும் PC உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக t4 இல் இயக்கு R0 இயக்கு R1 மற்றும் ALU ற்கு இந்த கூட்டல் சமிக்ஞையை கொடுக்க வேண்டும் அதன்பிறகு R2 ற்கு ஏற்று சமிக்ஞை கொடுக்கப்பட வேண்டும் இங்குதான் முந்தைய செயல்பாட்டிற்கும் தற்போதைய செயல்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் தென்படுகிறது இவ்வாறாக நீங்கள் வெவ்வேறு வழிமுறைகளை செயல்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக நாம் நுண்செயலிகளுடைய நேர செயல்பாடு விளக்கங்கள் குறித்து பார்க்கலாம் இதுபோன்ற கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் பல சுழற்சிக்கு இடையில் உருவாக்கப்பட்டு செயல்பாடுகள் நுண்செயலிகளால் செயல்படுத்தப்படுகின்றன